டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் ன் விரிவுரை 5 க்கு வருக முந்தைய விரிவுரையில் ரெலேஷனல் மாடல் அறிமுகப்படுத்துவது பற்றிய விவாதங்களைத் தொடங்கினோம் இந்த விரிவுரையில் முடிவு செய்வோம் எனவே கடைசி விரிவுரையில் கணித வடிவத்தில் ஆட்ரிபூட்ஸ் தொடர்பான ரெலேஷனல் ஸ்கீமா மற்றும் இன்ஸ்டன்ஸ் களைப் பற்றி பேசினோம் மிக முக்கியமாக கீ பற்றி அறிமுகப்படுத்த முயற்சித்தோம் இந்த விரிவுரையில் ரெலேஷனல்அல்ஜிப்ரா பற்றி மேலும் புரிந்துகொள்ள முயற்சிப்போம் மற்றும் ரெலேஷனல்அல்ஜிப்ரா செயல்பாடுகளை நன்கு அறிவோம் எனவே செலக்ட் ப்ராஜெக்ட் யூனியன் இல் ஆப்ரேஷன் பலவற்றைப் பார்ப்போம் அவற்றில் சில எளிய செட் தியாரெடிக் ஆபரேஷன் சில புதிதாக வரையறுக்கப்பட்ட செயல்பாடுகள் மற்றும் நாங்கள் அக்ரிகடர்ஸ் பார்க்கிறோம் எனவே ரெலேஷனல் ஆபரேட்டர்கள் எனவே நாம் ஏற்கனவே பார்த்தபடி ஒரு ரிலேஷன் என்ன ஒரு ரிலேஷன் என்பது ஒரு டேபிள் யைத் தவிர வேறில்லை இது காலம்ன்களின் தொகுப்பைக் கொண்டுள்ளது மற்றும் அந்த காலம்ன்களுக்கு ஏற்ப தரவை நிரப்பும் ரோ அல்லது ரெக்கார்ட்ஸை கொண்டுள்ளது செலக்ட் என்பது ஒரு ஆபரேஷன் இது ஒரு குறிப்பிட்ட கண்டிஷன் ன் அடிப்படையில் டேபிள் லிருந்து ரோ களின் சப் செட் ஐ தேர்வு செய்கிறது எனவே இது ரெலேஷனல் அல்ஜிப்ரா ன் அடிப்படையில் எழுதப்பட்டுள்ளது σ என்ற குறியீட்டுடன் இதை எழுதுகிறோம் மற்றும் ஒரு அடைப்புக்குறிப்பைப் பின்பற்றி ரிலேஷன் பெயரை வைக்கிறோம் எனவே நாங்கள் ரிலேஷன் ல் இருந்து தேர்ந்தெடுக்கிறோம் என்று சொல்கிறோம் பின்னர் இங்கே ஒரு கண்டிஷன் ஐ வைக்கிறோம் இது ஒரு பிரபோசிஷனால் கண்டிஷன் எனவே இதற்காக r இன் அனைத்து ரோ களும் சரிபார்க்கப்படும் அது கண்டிஷன் ஐ பூர்த்தி செய்தால் அது முடிவில் சேர்க்கப்படும் அது கண்டிஷன் ஐ பூர்த்தி செய்யாவிட்டால் அது முடிவில் சேர்க்கப்படாது எனவே இந்த உதாரணத்தைப் பார்ப்போம் எனவே எங்கள் நிலை Ɵ is AB D5 எனவே எந்த ரோ தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் ஆட்ரிபூட் A ஆட்ரிபூட் B அதன் மதிப்புக்கு சமமாக இருக்க வேண்டும் அது நிகழும்போது D 5 ஆகும் எனவே இதை நாம் எளிதாகப் பார்த்தால் முதல் கண்டிஷன் A B மூலம் இந்த ரோ இந்த கண்டிஷனை பூர்த்தி செய்யாது என்று நீங்கள் கூறலாம் ஏனெனில் A என்பது α மற்றும் B is ஆகும் ஆனால் இந்த 3 ரோ திருப்தி அளிக்கின்றன ஏனெனில் A β நீங்கள் மீண்டும் டி ஐப் பார்த்தால் இந்த டி 5 என்பதைக் காணலாம் இதுவும் திருப்தி அளிக்கவில்லை என்று நாங்கள் கூறுகிறோம் ஏனென்றால் இது இரண்டையும் வைத்திருக்க வேண்டிய இரண்டாவது கண்டிஷன் தோல்வியடைகிறது எனவே இறுதியாக இந்த ரெக்கார்ட் மற்றும் இந்த ரெக்கார்ட் r α α 1 7 β β 23 10 முடிவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ரெக்கார்ட் க்கு வருகிறோம் இந்த இரண்டு ரெக்கார்ட் களிலும் A B D 5 எனவே செலக்ட் என்பது ஒரு ஆபரேஷன் இது ஒரு டேபிள் ல் இருந்து ஒரு ரிலேஷன் லிருந்து ரோ ளின் சப் செட் தேர்ந்தெடுத்து புதிய ரிலேஷன் உருவாக்குகிறது தேர்ந்தெடுக்கப்பட்ட கண்டிஷன் களின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து ரெக்கார்ட் களுக்கான அனைத்து ரோகளுக்கும் உண்மையாக இருக்க வேண்டும் ஆனால் காலம்ன் களின் செட் மாறாது அவை அப்படியே இருக்கும் எனவே எடுத்துக்காட்டாக அதற்கு மாறாக σA ≠B என்று சொன்னால் இயற்கையாகவே எனக்கு A B C D ஃபீல்ட் களுடன் ஒரு ரிலேஷன் இருக்கும் அந்த ரிலேஷன் இந்த ரோஆக மட்டுமே இருக்கும் A ≠ B என முடியும் ஒரே ரோ அது C 0 என்று ஒரு தேர்வு இருக்க முடியும் இயற்கையாகவே இது திருப்தி அளிக்கும் இது திருப்தி அளிக்கும் இது திருப்தி அளிக்கும் இது திருப்தி அளிக்கும் எனவே இந்த முழு டேபிள் ம் தேர்வின் விளைவாக இருக்கும் எனவே இதன் விளைவாக சில ரோ கள் எலிமினேட் செய்ய வேண்டிய அவசியமில்லை இதுதான் தேர்வு டி 1 இது தோல்வியடையும் இது தோல்வியடையும் இது தோல்வியடையும் இது தோல்வியடையும் என்று நான் சொல்கிறேன் எனவே அவை அனைத்தும் தோல்வியடையும் ஒரு செயல்பாட்டின் விளைவாக நாம் கடைசியாக பார்த்தது போல முழு டேபிள் கவோ அல்லது பூஜ்ய டேபிள் கவோ இருக்கக்கூடும் எந்தவொரு ரெக்கார்ட் ம் சேடிஸ்பை அளிக்கவில்லை எனவே இது ஒரு செலக்ட் ஆபரேஷன் அடுத்து ஒரு ப்ராஜெக்ட் ஆபரேஷன் பார்ப்போம் எனவே செலக்ட் ரோ களின் துணைக்குழுவைத் தேர்ந்தெடுக்கும் ப்ரொஜெக்க்ஷன் னது அசல் டேபிள் லிருந்து காலம்ன் களின் செட்டை தேர்ந்தெடுக்கும் எனவே இது பார்ப்பதற்கு மிகவும் நேரடியானது இது Π இந்த குறியீட்டின் அடிப்படையில் எழுதப்பட்டுள்ளது பின்னர் நீங்கள் ப்ரொஜெக்க்ஷன் விளைவாக நீங்கள் விரும்பும் காலம்ன்களை எழுதுகிறீர்கள் எனவே இது ΠA C எனவே அடிப்படையில் காலம்ன் என்று பொருள் இது ப்ரொஜெக்க்ஷன் ல் தேர்ந்தெடுக்கப்படவில்லை ஒரு டேபிள் ஒரு செட் என்பதை நினைவில் கொள்க ஒரு செட்டில் ஒவ்வொரு எலிமென்ட் களும் தனித்தனியாக இருக்க வேண்டும் எனவே B ஐ அழித்த பிறகு இந்த முதல் மற்றும் இரண்டாவது ரோ ஒரே மாதிரியாகிவிட்டன எனவே நேச்சுரலி அவை இரண்டுமே இருக்க முடியாது அவற்றில் ஏதேனும் ஒன்றை டெலீட் செய்வதன் மூலம் அதை வேறுபடுத்த வேண்டும் எனவே அவை ஒரு ரோயாகின்றன வெளிப்படையாக எந்தவொரு இன்ஃபீல்ட் ஒற்றை அல்லது எல்லா ஃபீல்ட் களிலும் நான் திட்டமிட முடியும் நிச்சயமாக நான் ஒரு ΠA B C ஐ செய்ய முடியும் அதாவது இந்த விஷயத்தில் இது r க்கு சமமான ஒரு செட் என்று அர்த்தம் ஆனால் ப்ராஜெக்ட் செய்ய குறைந்தபட்சம் 1 காலம்ன் வது கொண்டிருக்க வேண்டும் நல் ஆன ஆட்ரிபூட்ஸ் களில் என்னால் ப்ராஜெக்ட் செய்ய முடியாது ஏனெனில் அது எனக்கு ஒரு ஸ்கீமா தரவில்லை எனவே நான் ப்ராஜெக்ட் செய்யும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஆட்ரிபூட்ஸ் இருக்க வேண்டும் எனவே செலெக்சன் மற்றும் ப்ரொஜெக்க்ஷன் செலெக்சன் ரோகளின் செட் கொடுத்தது மற்றும் முடிவில் காலம்ன்கள் என்ன என்பதைத் ப்ரொஜெக்க்ஷன் கொடுத்தது அவற்றை இணைப்பதன் மூலம் டேட்டாபேஸ் டேபிள் ல் நான் பலவிதமான செயல்பாடுகளைச் செய்ய முடியும் இது எனக்கு பல சுவாரஸ்யமான முடிவுகளைத் தரும் மேலும் தொடர்வதற்கு முன் ரெலேஷனல்அல்ஜிப்ரா அனுமதிக்கும் பொதுவான பிற செயல்பாடுகளில் சிலவற்றைப் பார்ப்போம் அடுத்தது நான் எடுக்கக்கூடிய இரண்டு டேபிள் கள் கொடுக்கப்பட்டுள்ளன இது ஒரு செட் தியரிட்டிக் யூனியன் தவிர வேறில்லை R மற்றும் s ஆகிய இரண்டு டேபிள் கள் A மற்றும் B நெடுரோகளின் ஒரே தொகுப்பைக் கொண்டிருக்க வேண்டும் ஏனெனில் காலம்ன்கள் ஒரே மாதிரியாக இல்லாவிட்டால் Ս அர்த்தமல்ல ஏனெனில் அவை நிச்சயமாக காலம்ன் கள் வெவ்வேறு ஆட்ரிபூட்ஸ் களாக இருந்தால் அவற்றின் வகைகள் மற்றும் டேட்டா மதிப்புகள் வகை வேறுபட்டதாக இருக்கும் எனவே அவற்றை ஒரே டேபிள் யில் வைக்க முடியாது எனவே இரண்டு ரிலேஷன்களுக்கு ஒரே மாதிரியான ஆட்ரிபூட்ஸ் இருக்கும்போது அவற்றின் நிகழ்வுகளை ஒரு யூனியன் என எடுத்துக் கொள்ளலாம் எனவே இந்த இரண்டு ரிலேஷன்களிலும் உள்ள அனைத்து ரெக்கார்ட் களும் ஒரே டேபிள் யில் வைக்கப்படும் எனவே இங்கே α1 இங்கு வருகிறது β 1 இங்கே வருகிறது உறவைப் பொறுத்தவரை α 1 இங்கு வருகிறது α 2 இங்கே வருகிறது β 1 இங்கே வருகிறது β 3 இங்கே வருகிறது α 2 இங்கே வருகிறது இந்த ரெக்கார்ட் α 2 இரு ரிலேஷன்களிலும் இருப்பதை நீங்கள் காணலாம் செட் தியரிட்டிக் நோஷன் கருத்தின் மூலம் Ս இல் அவை அலகுப்படுத்தப்பட வேண்டும் எனவே அவற்றில் ஒன்று அகற்றப்படும் அவை எப்படியிருந்தாலும் ஒரே மாதிரியாக இருப்பதால் பரவாயில்லை எனவே ஒரே மாதிரியான பண்புகளைக் கொண்ட ரிலேஷன்களுக்கு நாம் அனைத்தையும் ஒரு ரெக்கார்ட் க மாற்றலாம் எனவே மற்ற 3 வது செயல்பாடு 4 வது செயல்பாடு ஒரு தொகுப்பு வித்தியாசத்தை செய்கிறது இது வெறுமனே கோட்பாட்டு வேறுபாடாக செயல்படுகிறது மீண்டும் இரண்டு ரிலேஷன்களும் ஒரே மாதிரியான பண்புகளைக் கொண்டிருக்க வேண்டும் மேலும் r s இன் வித்தியாசத்தை என்னால் செய்ய முடியும் அதாவது r இல் இருக்கும் ஆனால் s இல் இல்லாத அனைத்து டூப்பிள்களும் சேர்க்கப்படும் எனவே இது சேர்க்கப்பட்டுள்ளது ஏனெனில் இது இங்கே இல்லை ஆனால் இது சேர்க்கப்படவில்லை ஏனெனில் இது s இல் உள்ளது ஏனெனில் இது செட் களில் இல்லை எனவே இது செட் ஆகும் எனவே நீங்கள் செட் r ஐ எடுத்து பின்னர் s இல் இருக்கும் இது போன்ற அனைத்து ரெக்கார்ட் களையும் அழித்து நீங்கள் r s பெறுவீர்கள் எனவே நான் மறுபரிசீலனை செய்ய வென் வரைபடத்தைப் பார்த்தால் இவை r s ꞓ r ஆனால் ||s எனவே 4 வது ஆபரேஷன் உள்ளது இது ரெலேஷனல்அல்ஜிப்ரா ல் செய்ய முடியும் ஐந்தாவது 2 ரிலேஷன்களின் செட் இன்டேர்சக்க்ஷன் ᴖ ஆகும் எனவே மீண்டும் இரு ரிலேஷன்களுக்கும் ஒரே மாதிரியான ஆட்ரிபூட்ஸ் இருக்க வேண்டும் நீங்கள் அவற்றின் இன்டெர்செக்ட் எடுக்கலாம் இது இரண்டுக்கும் சொந்தமான ரெக்கார்ட் இப்போது உங்களுக்குத் தெரியும் இன்டெர்செக்ட் அமைத்தல் உண்மையில் ஒரு புதிய செயல்பாடு அல்ல இது ஒரு அடிப்படை செயல்பாடு அல்ல ஏனென்றால் r இருந்தால் எனக்கு s இருந்தால் இது r s ஆகும் இப்போது இந்த பெரிய தொகுப்பான r இலிருந்து இந்த தொகுப்பான இந்த r s களை நான் கழித்தால் மீதமுள்ளவை என்ன இதுதான் மீதமுள்ளதாக இருக்கும் எனவே நான் r ஐ r இலிருந்து கழித்தால் என்ன இருக்கும் அவசியமாக இதன் இன்டெர்செக்ட் r ᴖ s ஆகும் எனவே செட் இன்டேர்சக்க்ஷன் என்பது ரெலேஷனல்அல்ஜிப்ரா ன் அடிப்படை செயல்பாடு அல்ல ஆனால் பயன்படுத்தப்படலாம் ஏனெனில் இது செட் டிஃபரென்ஸ் அடிப்படையில் வெளிப்படுத்தப்படலாம் அடுத்தது வெவ்வேறு பண்புகளைக் கொண்ட இரண்டு வெவ்வேறு ரிலேஷன் களில் நாம் எவ்வாறு சேரலாம் எனவே ரிலேஷன்r க்கு A B மற்றும் ரிலேஷன்s க்கு C D E உள்ளது எனவே நாம் ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் × எடுக்கலாம் எனவே கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுத்துக்கொள்வது சாத்தியமான அனைத்து சேர்க்கைகளையும் உருவாக்குகிறது எனவே இது இரண்டு ரிலேஷன்கள் மற்றும் இது 3 ரிலேஷன்களைக் கொண்டிருப்பதால் அவசியம் எனவே இது 1 2 3 4 5 6 7 8 இது 4 ரிலேஷன்களைக் கொண்டிருக்கும் எனவே இவை 8 8 மொத்தம் r இன் ரிலேஷன்கள் அல்லது r இன் ரெக்கார்ட் கள் மற்றும் s இன் ரெக்கார்ட் கள் ஆகியவை சேர்க்கப்பட்டுள்ளன எனவே இது கார்ட்டீசியன் தயாரிப்பு ஆகும் இதுதான் நாங்கள் இரண்டு ரிலேஷன்களில் சேர முடியும் ஆனால் நிச்சயமாக முக்கியமானது என்னவென்றால் விரைவில் நாம் விவாதிப்போம் இப்போது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பிரச்சினை ஏற்படலாம் ஏனெனில் இரண்டு ரிலேஷன்களுக்கு இடையில் பொதுவான ஆட்ரிபூட்ஸ் கள் இருக்கலாம் எனவே நீங்கள் கார்ட்டீசியன் தயாரிப்பை எடுக்கும்போது இரண்டு ஆட்ரிபூட்ஸ் பொதுவானதாக இருந்தால் அவற்றின் பெயரை எவ்வாறு வைப்பது R மற்றும் s க்கு இடையில் எடுத்துக்காட்டு காண்பிப்பதைப் போல b என்ற ஆட்ரிபூட் பொதுவானது என்பதால் அதை நீங்கள் எவ்வாறு கவனித்துக்கொள்வது எனவே இதுபோன்ற பொதுவான பெயர்கள் நிகழும்போது பண்பின் பெயரை உண்மையில் ரிலேஷன் பெயருடன் மாற்றுவோம் எனவே r இலிருந்து வரும் b ஐ r b என்றும் s இலிருந்து வரும் b ஐ s b என்றும் அழைக்கப்படும் அதன்படி ரெலேஷனல் அல்ஜிப்ரா ஒரு டேபிள் மறுபெயரிடுவதற்கான வழியை உங்களுக்குத் தருகிறது எனவே இது கொடுக்கப்பட்டுள்ளது இது இந்த டேபிள் ல் வழங்கப்படுகிறது இந்த சின்னம் Ρ மூலம் வழங்கப்படுகிறது எனவே நீங்கள் ஒரு டேபிள் r பயன்படுத்தலாம் நீங்கள் உண்மையில் வேறு பெயரைக் கொடுக்கலாம் இல்லையெனில் நீங்கள் r × r ஐ கணக்கிட முடியாது ஏனெனில் நீங்கள் r × r ஐ கணக்கிட முயற்சித்தால் r a r b உங்களுக்கு இருக்கும் மற்றும் r a r மீண்டும் வேண்டும் எனவே நீங்கள் இதை r க்கு s என மறுபெயரிட்டு பின்னர் கணக்கிடுகிறீர்கள் எனவே ஒரு டேபிள் யை மறுபெயரிடுவது நிச்சயமாக வழங்கப்படும் மற்றொரு அம்சமாகும் இது அல்ஜிப்ரான் அடிப்படை செயல்பாடு அல்ல ஆனால் இதுதான் எந்தவொரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்யும் சாத்தியமாக்குகிறது இறுதியாக காம்போசிஷன் ஆபரேஷன் நாம் செய்யலாம் எடுத்துக்காட்டாக நாங்கள் இங்கே காண்பிப்பது இரண்டு டேபிள் கள் r மற்றும் s நீங்கள் ஒரு கார்ட்டீசியன் தயாரிப்பை எடுத்துள்ளீர்கள் பின்னர் நாங்கள் ஒரு தேர்வை எடுத்துள்ளோம் எனவே r மற்றும் s இன் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுத்து டேபிள் யை தயாரிக்க நீங்கள் செயல்முறையை r × s பார்க்க முடியும் பின்னர் அந்த கண்டிஷன் யின் அடிப்படையில் σA C r × s எனவே இந்த செயல்பாடுகள் அனைத்தும் பல வழிகளில் ஒன்றிணைக்கப்பட்டு உங்களுக்கு மிகவும் சிக்கலான ரெலேஷனல்அல்ஜிப்ரா செயல்பாடுகளை வழங்க முடியும் நாச்சுரல் ஜாயின் ⋈ என்று அழைக்கப்படும் ஒரு நல்ல ஆபரேஷன் பிற செயல்பாடுகளின் அடிப்படையில் எழுதப்படலாம் இது நாம் பெரிதும் பயன்படுத்துவோம் அதற்கான ஒரு உதாரணத்தை முதலில் உங்களுக்குக் காண்பிக்கிறேன் எனக்கு இரண்டு ரிலேஷன்கள் r மற்றும் s உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் முக்கியமானது என்னவென்றால் அவற்றுக்கிடையே பொதுவான சில ஆட்ரிபூட்ஸ் கள் உள்ளன இப்போது கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல் பொதுவான பண்புகளின் அடிப்படையில் பார்த்தோம் டேபிள் பெயரின் அடிப்படையில் ஆட்ரிபூட்ஸ் கள் மறுபெயரிடப்பட்டன ஆனால் இது நாச்சுரல் ஜாயின் தொடர்பாக பார்க்கவில்லை நாங்கள் சொல்ல விரும்புவது என்னவென்றால் இரண்டு டேபிள் களுக்கு இடையில் ஒரு பண்பு பொதுவானது என்றால் நீங்கள் அவர்களுடன் சேரும்போது அந்த பொதுவான ஆட்ரிபூட்ஸ் களின் மதிப்பு ஒரே மாதிரியாக இருந்தால் இரண்டு ஃபீல்ட் களிலிருந்து வரும் ரெக்கார்ட் கள் சேரலாம் எனவே இந்த இரண்டு டேபிள் களின் r × s ஒரு கார்ட்டீசியன் தயாரிப்பை முதலில் செய்ய முயற்சிப்பது என்னவென்றால் முதலில் சாத்தியமான அனைத்து சேர்க்கைகளையும் எடுத்துக் கொள்ளுங்கள் ஆனால் அதே பெயர்களைக் கொண்ட காலம்ன்களுக்கு இடையில் மதிப்புகள் ஒரே மாதிரியாக இருக்கும் ரோகளை மட்டுமே நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள் எனவே எடுத்துக்காட்டாக நீங்கள் இந்த ரோயையும் இந்த ரோயையும் பார்த்தால் எனவே கார்ட்டீசியன் தயாரிப்பில் என்ன நடக்கும் எனக்கு இந்த α 1 α a 1 ஆல்பா இருக்கும் இதை சிறியதாக எழுதுகிறேன் எனவே நான் ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் செய்கிறேன் நான் இந்த ரோயைப் பார்க்கிறேன் இந்த ரோயைப் பார்க்கிறேன் எனவே எனக்கு A B C D உள்ளது எனக்கு B D E மற்றும் α α a 1 a உள்ளது இப்போது அவை டி உடன் பொருந்துகின்றன எனவே இது தக்கவைக்கப்படும் என்று நான் கூறுவேன் ஆனால் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ல் நான் முதல் ரோயான s α 1 α a 3 a β இன் இரண்டாவது ரோயுடன் செல்கிறேன் இங்கே பி பொருந்தவில்லை டி பொருந்தவில்லை ஆனால் பி பொருந்தவில்லை எனவே இந்த குறிப்பிட்ட நுழைவு இறுதி முடிவில் செல்லாது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்க ஒரே மாதிரியான பெயரிடப்பட்ட ஆட்ரிபூட்ஸ் களுக்கு மதிப்புகள் பொருந்தக்கூடிய அந்த ரோகளை மட்டுமே நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் அதனால்தான் நீங்கள் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுத்துக்கொள்கிறீர்கள் இப்போது பொதுவான ஆட்ரிபூட்ஸ் கள் பி மற்றும் சி பி மற்றும் டி ஆட்ரிபூட்ஸ் களின் எக்ஸ்பிரஷனை பாருங்கள் எனவே பி ஆட்ரிபூட்ஸ் r B மற்றும் s எனவே கார்ட்டீசியன் தயாரிப்பில் r B s பெயர் பொதுவானது மதிப்பு இதேபோல் இருக்க வேண்டும் D என்பது ஒரு பொதுவான ஆட்ரிபூட் எனவே r D இல் r D மதிப்பு மற்றும் s D இல் உள்ள மதிப்பு ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் எனவே கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அடிப்படையில் இரண்டு டேபிள் களுக்கிடையேயான இரு ரிலேஷன்கிடையேயான இரண்டு காலம்ன் களுக்கு இடையில் ஐடெண்டிகளாக இருக்கும் செலெக்சனை நீங்கள் செய்கிறீர்கள் இது ஒரு இறுதித் செலெக்சன் ஏனெனில் நீங்கள் இரண்டு Bs r B இல் அதே மதிப்பு மற்றும் r Dஇல் உள்ள மதிப்பு ஒன்றுதான் ஏனென்றால் நாங்கள் செலெக்சன் அப்படித்தான் செய்துள்ளோம் எனவே இரண்டு B காலம் கள் அல்லது இரண்டு D காலம்களை வைக்க எந்த காரணமும் இல்லை எனவே இப்போது நீங்கள் A ல் r B C r D மற்றும் E ஐ அடிப்படையாகக் கொண்டு ப்ராஜெக்ட் செய்கிறீர்கள் அதாவது s B மற்றும் s D ஆகியவை வெளியேறிவிட்டன அவற்றை நீங்கள் ப்ராஜெக்ட் செய்ய வேண்டாம் எனவே நீங்கள் இந்த ப்ரொஜெக்க்ஷன் செய்தபின் நாச்சுரல் ஜாயின் இறுதி முடிவைப் பெறுவீர்கள் இது ஏபிசிடி மற்றும் பிடிஇ யூனியன்ல் உள்ள இரண்டு ரிலேஷன் ஏபிசிடிஇ என்ற அனைத்து பண்புகளின் ஒன்றிணைப்பைக் கொண்டுள்ளது மேலும் அந்த மதிப்புகள் அனைத்தும் பொதுவானவற்றுடன் பொருந்துகின்றன ரிலேஷன் r க்கும் ரிலேஷன் D க்கும் இடையிலான ஆட்ரிபூட்ஸ் கள் எனவே நான் இப்போது ஒரு செலெக்சன் செய்தால் நான் இப்போது ABC அல்லது அதற்கு பதிலாக ABC D இல் ஒரு ப்ரொஜெக்க்ஷன் செய்வதாக நீங்கள் கூறலாம் B D E இல் நான் ஒரு ப்ரொஜெக்க்ஷன் செய்தால் நான் r இன் சப் செட் பெறுவேன் எனவே இது ரெலேஷனல்அல்ஜிப்ரா ல் நாச்சுரல் ஜாயின் ஏனெனில் இதைப் பெறுவதற்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் செலக்ட் ப்ராஜெக்ட் பயன்படுத்தலாம் ஆனால் நான் உங்களுக்குச் சொல்லும்போது இதைப் பார்க்கும்போது இதைப் பற்றி அதிகம் பார்ப்போம் இந்த வேறுபட்ட aj க்வரி குறியீட்டைப் பாருங்கள் ஆனால் நாச்சுரல் ஜாயின் என்பது மிகவும் பரவலாகப் பயன்படுத்தப்படும் மிக அடிப்படையான ரெலேஷனல்அல்ஜிப்ரா செயல்பாடுகளில் ஒன்றாகும் இது தேர்வு மற்றும் திட்டங்களுக்கு அப்பால் உங்களுக்கு அடிக்கடி தேவைப்படும் எனவே இவை 6 செயல்பாடுகள் மற்றும் ரெலேஷனல்அல்ஜிப்ரா ன் முக்கியமான பெறப்பட்ட செயல்பாடுகள் அதோடு ரெலேஷனல் அல்ஜிப்ரா ல் சில அக்ரிகேஷன் ஆபரேட்டர்கள் உள்ளன எடுத்துக்காட்டாக ஒரு டேபிள் யில் கொடுக்கப்பட்டால் ஒரு காலம்ன் யில் உள்ள மதிப்புகளின் கூட்டுத்தொகையை நாம் கணக்கிட முடியும் எனவே இவை ஒரு குறிப்பிட்ட காலம்ன்யில் பல ரோகளின் மொத்த மதிப்புகள் எனவே இவை SQL பற்றி பேசும்போது நாம் பார்ப்போம் இது உண்மையில் SQL இல் எவ்வாறு குறியிடப்பட்டு பயன்படுத்தப்படலாம் என்பதைப் பார்ப்போம் ஆனால் இவை பயன்படுத்த மிகவும் வசதியானவை பெரும்பாலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கும் இது இன்ஸ்டிரக்டர் எனவே எந்த இன்ஸ்டிரக்டருக்கு அதிகபட்ச கோர்ஸ் உள்ளன என்று பார்ப்போம் மணிநேரத்தின் அடிப்படையில் எத்தனை அல்லது எந்த இன்ஸ்டிரக்டரிடம் உள்ளது வெவ்வேறு இன்ஸ்டிரக்டர் மற்றும் பலவற்றில் சராசரி சுமை என்ன எனவே சாத்தியமான ஒவ்வொரு சூழலிலும் வெவ்வேறு அக்ரிகட் ஆபரேட்டர்கள் அடிக்கடி தேவைப்படுகிறது மேலும் அவை பியூர் மற்றும் கமர்ஷியல் க்வரி லாங்குவேஜ்களில் ஆபரேட்டர்களாகவும் கிடைக்கின்றன இறுதியாக ஒவ்வொரு க்வரி உள்ளீடும் ஒரு டேபிள் வெளியீடும் ஒரு டேபிள் அது எப்போதும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட டேபிள் களை ஒரே டேபிள் ல் கையாளுகிறது அதுதான் நாம் மிகவும் எளிமையான சொற்களில் இதைக் காணலாம் வெளியீட்டு டேபிள் ல் உள்ள எல்லா டேட்டாம் உள்ளீட்டு டேபிள் ல் ஒன்றில் தோன்றும் அது புதிய டேட்டா உருவாக்கப்படாது இது அடிப்படையில் வெவ்வேறு உள்ளீட்டு டேபிள் களிலிருந்து டேட்டாவை எடுத்துக்கொள்வது தேர்ந்தெடுப்பது இணைப்பது இது ஒரு புதிய டேட்டாவை உருவாக்கவில்லை அதாவது ஒரு குறிப்பிட்ட ரோன் ஒரு ஆட்ரிபூட்ஸ் க்கு மதிப்பு 15 என இருக்க வேண்டும் பின்னர் சில உள்ளீட்டு டேபிள் இருக்க வேண்டும் அங்கு அந்த ஃபீல்ட் ல் ஒரு ஆட்ரிபூட்ஸ் மதிப்பு 50 ஆக இருக்கும் இல்லையெனில் இது மீண்டும் நடக்காது ரெலேஷனல்அல்ஜிப்ரா ழுமையான டூரிங் யை முழுமையாக்கவில்லை அதாவது ரெலேஷனல்அல்ஜிப்ரா ல் கோட் செய்ய முடியாத வழிமுறைகள் உள்ளன இதை நாங்கள் முன்பே குறிப்பிட்டுள்ளோம் அதுதான் SQL மொழி ரெலேஷனல்அல்ஜிப்ரா அடிப்படையாகக் கொண்ட கமர்ஷியல் SQL மொழி டூரிங் கம்ப்ளீட் அல்ல எனவே சில பயன்பாட்டு சிக்கல்களைத் தீர்க்க ரெலேஷனல்அல்ஜிப்ரா குறியீட்டுடன் பிற ப்ரோக்ராம்மிங் லாங்குவேஜ் களையும் நாம் பயன்படுத்த வேண்டியிருக்கும் இதைச் சுருக்கமாகக் கூறுவது எனவே இந்த டேபிள் நீங்கள் நினைவில் வைத்திருப்பது மட்டுமல்லாமல் ரெலேஷனல் அல்ஜிப்ரா ன் ஆபரேட்டர்களைப் பொறுத்தவரை நீங்கள் ஒரு நிபுணராக மாற வேண்டும் இது க்வரி லாங்குவேஜ் குறியீட்டு மற்றும் செயலாக்கத்தை நாங்கள் செய்யத் தொடங்கும்போது நாங்கள் பெரிதும் பயன்படுத்தத் தொடங்குவோம் எனவே நாங்கள் செலெக்சன் பற்றி பேசினோம் இது ரோகளை தேர்ந்தெடுக்கும் வகையில் ஒரு டேபிள் யின் சில காலம்ன் களை எடுக்கும் திட்டத்தைப் பற்றி பேசினோம் இரண்டு ரிலேஷன்களின் கார்ட்டீசியன் தயாரிப்பு பற்றி நாங்கள் பேசினோம் இது அனைத்து கம்பைண்ட் ரிலேஷன் களையும் உருவாக்குகிறது ஒரே மாதிரியான ஆட்ரிபூட்ஸ் களைக் கொண்ட இரண்டு டேபிள் களிலிருந்து ரெக்கார்ட் களின் ஒன்றிணைப்பைப் பற்றி பேசினோம் செட் டிஃபரென்ஸ் பற்றி நாங்கள் பேசினோம் இது மீண்டும் ஒரு டேபிளின் ரெக்கார்ட் களின் வேறுபாடு அவை ஒரே மாதிரியான பண்புகளைக் கொண்டுள்ளன செட் இன்டேர்சக்க்ஷன் கணக்கிடுவதற்கும் செட் டிஃபரென்ஸ் பயன்படுத்தலாம் என்பதைக் காட்டியுள்ளோம் இது அடிப்படை செயல்பாட்டில் இல்லை ஆனால் பெறப்பட்ட ஒன்று ஆகும் மேலும் கார்ட்டீசியன் தயாரிப்புத் தேர்வு மற்றும் நாச்சுரல் ஜாயின் எனப்படும் ப்ராஜெக்டை அடிப்படையாகக் கொண்ட ஒரு சுவாரஸ்யமான செயல்பாட்டை இரண்டு டேபிள் கள் காண்பிக்கிறோம் அவர்களிடம் உள்ள 1 அல்லது அதற்கு மேற்பட்ட பொதுவான ஆட்ரிபூட்ஸ் களின் அடிப்படையில் சேரலாம் இப்போது நான் இரண்டு டேபிள் களுக்கு இடையில் நாச்சுரல் ஜாயின் செய்கிறேன் எந்தவொரு பொதுவான ஆட்ரிபூட்ஸ் களும் இல்லாததால் இதன் விளைவாக வெறுமனே கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஏனென்றால் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் சுற்றியுள்ள தேர்வு உங்களுக்கு தெரிந்த எந்தவொரு ஃபீல்ட் யும் எந்தவொரு ரோயையும் தனித்தனியாகத் தேர்ந்தெடுப்பதற்கு எந்த கண்டிஷன் யும் இல்லை எனவே இது ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆக மாறும் எனவே இந்த விரிவுரையில் நாங்கள் ரெலேஷனல்அல்ஜிப்ரா அறிமுகப்படுத்தியுள்ளோம் மேலும் ரெலேஷனல்அல்ஜிப்ரா ன் அடிப்படை மற்றும் பெறப்பட்ட ஆபரேட்டர்களுடன் நன்கு அறிந்திருக்கிறோம் அடுத்த விரிவுரையில் ரெலேஷனல் அல்ஜிப்ரா மாதிரியை ஆழமாகப் பார்த்து க்வரி டிசைன் மற்றும் டேட்டாபேஸ் டிசைன் நோக்கி முன்னேறத் தொடங்கும்